எல்லோருக்கும் வணக்கம் நகைச்சுவை குறித்த இந்த சுவாரஸ்யமான தொகுதிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் என்ஹான்ஸிங் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மென்ட் பாடம் எண் இருபத்தேழு வாரம் ஆறு மற்றும் அலகு 2 இல் இருக்கிறோம் கடைசி பாடத்தில் நான் நகைச்சுவையின் முக்கியத்துவத்தை அறிமுகப்படுத்தினேன் கடைசி பாடத்தில் மனித வாழ்க்கையின் மிக முக்கியமான மற்றும் மிகவும் பயனுள்ள கூறு தொடர்பு நகைச்சுவை என்பதையும் அத்துடன் தொழில் ரீதியாக எவ்வாறு நகைச்சுவையைக் கொண்டு மேம்படுத்துவது என்பதையும் விவாதித்தேன் எனவே கடைசி விரிவுரையில் நகைச்சுவையை கம்யூனிகேஷனில் உள்ள தொடர்பைப் பற்றி விவாதிக்கப்பட்டது இந்தப் பாடத்தில் பணியிடத்தில் நகைச்சுவையைப் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதைக் காண்போம் எனவே நான் தொடங்குவதற்கு முன் முந்தைய பாடத்தில் நான் என்ன செய்தேன் என்பதை விரைவாகப் பார்ப்போம் முந்தைய பாடத்தில் கம்யூனிகேஷன் நகைச்சுவையின் முக்கியத்துவம் பற்றி வலியுறுத்தினேன் நகைச்சுவை நல்ல மனநிலையை மக்களிடையே உருவாக்குகிறது மற்றும் பாஸிட்டிவ் எனர்ஜி பரப்புகிறது எனவே நீங்கள் நல்ல நகைச்சுவை உணர்வு உடையவராக இருப்பின் உங்களைச் சுற்றியுள்ள மக்களை நிச்சயமாக மகிழ்ச்சியில் உங்களால் வைத்துக்கொள்ள முடியும் அதனால் உங்களைச் சுற்றியுள்ள மக்கள் அனைவரும் நல்ல மனநிலையிலும் ஆரோக்கியமான உடல் நிலையையும் கொண்டிருப்பர் பொதுவாக உங்களை அதிகமாக மகிழ செய்தவர்களை நினைவில் வைத்துக்கொள்ள மாட்டோம் மாறாக உங்களை சோகத்தில் ஆழ்த்தியவர்களை மட்டுமே உங்களுடைய மூளை நினைவில் வைத்துக் கொள்ளும் இதற்கு பதிலாக நீங்கள் எப்பொழுதும் உங்களை மகிழ்ச்சியாக வைத்தவர்களை மட்டுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் அவர்கள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்த தருணங்களை நினைவில் கொள்வதன் மூலம் உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களால் பெருக்கிக் கொள்ள இயலும் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய நபரை நீங்கள் மீண்டும் காணும்பொழுது அவர் அன்று கூறிய சுவாரஸ்யமான நகைச்சுவை உங்கள் நினைவிற்கு வந்து உங்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் எனவே நகைச்சுவை உங்களை உயிரோட்டம் உள்ளவராக மாற்றுகிறது மற்றும் உங்களை சுற்றி உள்ளவர்களையும் மகிழ செய்ய இது உதவியாக உள்ளது கம்யூனிகேஷனை பொறுத்தவரையில் நகைச்சுவை மிகவும் பயனுள்ள தகவல்தொடர்பு உத்தியாக பயன்படுத்தப்படுகிறது எடுத்துக்காட்டாக முந்தைய விரிவுரையில் நான் கூறியது போல் மிகச் சிறந்த நாடக ஆசிரியரான ஷேக்ஸ்பியர் அவருடைய நாடகங்களில் உதாரணமாக ட்ராஜிக் என்று சொல்லக்கூடிய சோகமான நாடகங்களிலும் திகிலூட்டும் தருணங்களிலும் நகைச்சுவையை உபயோகப்படுத்தி இருக்கிறார் இப்பொழுது இவ்வாறான தருணங்களில் நகைச்சுவையை பயன்படுத்துவது ஆடியன்ஸின் மன நிலையை மாற்றுவதற்காக செய்யப்படும் ஒரு தகவல்தொடர்பு உத்தியாகும் அதே நேரத்தில் இவ்வகையான நுட்பத்தை செய்வதன் மூலம் ஆடியன்ஸ் தன்னுடைய திகிலூட்டும் சோகமான மனநிலையிலிருந்து வெளிவந்து அவர்கள் இயல்பு நிலைக்கு மாற இது உதவுகிறது முடிந்தவரை மக்கள் சீரியஸாக இருக்கும் நேரங்களிலும் நகைச்சுவையைப் பயன்படுத்துவதன் மூலம் அவர்களின் மனநிலையை எளிதாக மாற்றி அவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கலாம் ஒருவர் சீரியஸான மனநிலையில் இருக்கும் பொழுது நகைச்சுவையை உபயோகப்படுத்துங்கள் என்று கூறினேன் அதற்கு முழுமையான அர்த்தம் என்னவென்றால் யாரேனும் ஒருவர் ஏதாவது சோகமான செய்தியை அல்லது இரங்கல் செய்தியை உங்களிடம் கூறும் பொழுது நகைச்சுவையை பயன்படுத்தக்கூடாது அந்நேரத்தில் அவருடைய துயரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர நகைச்சுவையை உபயோகிக்கக்கூடாது அதனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மற்றும் தேவைக்கு ஏற்ப நகைச்சுவையை பயன்படுத்த முயற்சிக்க வேண்டும் தேவையற்ற இடங்களில் நகைச்சுவையை உபயோகித்து தருணத்தை கடினமாக மாற்றிவிடக் கூடாது அதே நேரத்தில் ஒருவர் நம்முடைய மன அழுத்தத்திலிருந்து அல்லது சோகமான நிகழ்வில் இருந்து வெளிவர விரும்பினால் அப்பொழுது நீங்கள் நகைச்சுவையை பயன்படுத்தலாம் அவருக்கு தகுந்த நகைச்சுவையை கூறி அவரின் மனநிலையை மாற்ற முயற்சிக்கலாம் அதன் வாயிலாக அந்த நபர் தன்னுடைய மன அழுத்தத்தில் இருந்து வெளிவர முடியும் அதைப்போல் நகைச்சுவையை உபயோகப்படுத்தும் பொழுது ஒரே மாதிரியான நகைச்சுவையை உபயோகிப்பதனால் ஆடியன்ஸ் வெறுமை அடையக்கூடும் உதாரணமாக ஒருஆசிரியராக இருப்பின் வகுப்பறையில் பாடம் கற்பிக்க நேரலாம் அப்பொழுது சில உதாரணங்கள் நகைச்சுவையை நீங்கள் பயன்படுத்தலாம் சில நேரங்களில் ஒரே மாதிரியான நகைச்சுவையை அடிக்கடி உபயோகிப்பதனால்மாணவர்கள் சலிப்பாக உணரக்கூடும் நீங்கள் நகைச்சுவையை உபயோகப்படுத்தும் பொழுது அவ்விடத்திற்கு ஏற்றாற்போல் தகுந்த உயிரோட்டமான நகைச்சுவையை உபயோகிப்பதனால் மாணவர்களின் மனதை எளிதில் உங்களால் வெல்ல முடியும் நகைச்சுவையில் மூன்று நிலைகளில் நீங்கள் செயல்பட முடியும் என்பதை முதலில் நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் முதல் நிலை சிம்பிள் லெவல் சிம்பிள் லெவல் என்பது உங்களின் ஒரு புன்னகை கொண்டு மற்றவர்களை மகிழ்ச்சி அடைவதற்கும் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் உங்களுடைய ஒரு புன்னகையைக் கொண்டும் மற்றும் வேடிக்கையான உங்களின் பார்வையைக் கொண்டும் நிச்சயமாக உங்களுடைய நண்பர்களால் புரிந்து கொள்ள முடியும்புன்னகையின் வாயிலாக நீங்கள் கூற விரும்பும் கருத்துகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தவும் முடியும் அதேபோல் உங்களுடைய நண்பர்களும் உங்களின் பார்வையின் மற்றும் புன்னகையின் அர்த்தத்தை எளிதில் அறிந்து கொள்வார்கள் ஆனால் இதில் முக்கியமாக நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒருவரின் உடல் அமைப்பு அவரின் நிறம் உயரம் பருமன் ஆகியவற்றை கொண்டு அவரை கேலி செய்வது முறையான நகைச்சுவையாக இருக்காது இது உங்களின் நிலையை குறைத்து விடும் எனவே நீங்கள் ப்ரொபஷனல் நபராக இருக்க விரும்பினால் இதுபோன்ற மற்றவரை இழிவுபடுத்தும் நகைச்சுவைகளை மேற்கொள்ளக்கூடாது நீங்கள் என்னிடம் எவ்வாறு நகைச்சுவையை வளர்த்துக்கொள்வது என்ற கேள்வியை எழுப்பலாம் இதற்கான பதிலை நான் முந்தைய விரிவுரையில் கூறினேன் நகைச்சுவை வளர்த்துக் கொள்வதற்கு முக்கியமான கூறு நகைச்சுவை ஒருவர் இடையே இயற்கையாகவே நிகழவேண்டும் அதில் சிலர் உள்ளார்ந்த நகைச்சுவை திறனுடன் பிறந்திருக்கலாம் நகைச்சுவை என்பது ஒருவரின் இயல்பில் இயற்கையாகவே வளரக்கூடிய ஒரு விஷயமாகும் தொழில் சார்ந்த பரிவர்த்தனையில் உங்களுடைய கம்யூனிகேஷன் நகைச்சுவையை உபயோகிப்பதன் மூலம் நீங்கள் கூற விழையும் செய்தியை திறம்படவும் எளிமையாகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் கூறுவதினால் அந்த தொழில் சார்ந்த பரிவர்த்தனையில் நிச்சயமாக உங்களால் வெற்றியை காண முடியும் நான் முந்தைய விரிவுரையில் கூறியதுபோல் நேர்காணலில் அல்லது தொழில்சார்ந்த பரிவர்த்தனையில் நகைச்சுவையை உபயோகிப்பதினால் அந்த கடுமையான நிலைமையை கூட உங்களால் எளிதில் வெல்ல முடியும் இந்த விரிவுரையில் பணியிடத்தில் எவ்வாறு நகைச்சுவையை உபயோகிக்கலாம் என்பது பற்றி விரிவாக காண்போம் பணியிடத்தில் நகைச்சுவை இதைப் பற்றி விரிவாக காண்பதற்கு முன் நகைச்சுவை நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியா அல்லது நகைச்சுவை நம் வாழ்க்கையில் கூடுதலாக சேர்க்கப்பட்ட ஒரு பகுதியா நகைச்சுவையை நீங்கள் வாழ்வின் ஒரு பகுதியாக மாற்றக்கூடாது இக்கருத்தைப் பொருத்தவரையில் மனிதரின் வாழ்வில் முக்கியமான நிலையான இறுதி சடங்கில் இறந்த நபரின் உடல் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கும் அப்பொழுது அந்த நபரின் முகத்தில் ஒருவித அமைதியும் புன்னகையும் இருக்கிறதா என்று இறுதி சடங்கிற்கு வந்தவர்கள் காண்பார்கள் இங்கே எவ்வாறு இறந்தவர் புன்னகைக்க முடியும் அதேபோல் இறக்கும் தருவாயில் எவ்வாறு அவரால் புன்னகைக்க முடியும் அவர் இறக்கும் தருவாயை கூட எளிதாக எடுத்துக் கொண்டார் என்றே நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும் ஒருவர் திடீரென மாரடைப்பால் இறந்துவிட்டார் ஆனால் அவரின் முகம் இறந்த பிறகும் புன்னகையுடன் காணப்பட்டது ஏனெனில் அவர் தன்னுடைய வாழ்வை திருப்திகரமாக மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து விட்டார் என்பதே இதற்கான அறிகுறி அனேக நேரங்களில் நான் இதைப்பற்றி சிந்தித்தது உண்டு ஒவ்வொருவரும் இறக்கும் பொழுது இதேபோல் புன்னகையுடன் இருக்கிறார்களா அவ்வாறு இறப்பதற்காக தினமும் ஏதேனும் பயிற்சியை மேற்கொள்கிறார்களா எனவே இதற்கு எந்த உத்திரவாதமும் இல்லை அதை நீங்கள் வேண்டுமென்றே செய்ய விரும்பினால் நிச்சயமாக உங்களால் செய்ய இயலாது இதற்காக எந்த உத்தரவாதமும் அளிக்கவும் முடியாது ஆனால் வாழ்நாளில் நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்கள் வாழ்நாளை கழித்துள்ளீர்கள் என்பது மட்டுமே இதற்கான உத்திரவாதம் அவ்வாறு உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழித்தால் மட்டுமே உங்களுடைய மரணம் எளிதாக ஏற்றுக்கொள்ளவும் மற்றும் உங்களுடைய முகத்தில் புன்னகையும் உங்களால் பிரதிபலிக்க முடியும் அதுமட்டுமின்றி இந்த விரிவுரை ஆரம்பிக்கும் பொழுதே நான் உங்களுக்கு கூறிய ஒரு தகவல் நகைச்சுவை நம் வாழ்வின் ஒரு அங்கம் ஆகவே எங்களால் உறுதியாக கூற முடியாது உங்களுடைய இறக்கும் தருவாயில் உங்களால் புன்னகைக்க முடியுமா முடியாதா மேலும் மக்களின் முகத்தில் புன்னகையைப் பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அவர்களைப் பிடிக்கும் மற்றும் உங்களால் வெகுநாட்களுக்கு அவர்களே உங்களை இந்த நினைவில் வைத்துக்கொள்ளவும் முடியும் அது ஒரு சிறிய குழந்தையின் முகமாக இருந்தாலும் சரி அல்லது யார் ஒருவராக இருந்தாலும் சரி நீங்கள் அவரை நினைவில் வைத்துக் கொள்வதற்கான முக்கியமான கூறு அவரின் முகத்தில் உள்ள புன்னகையை நீங்கள் ரசிப்பதில் மட்டுமே அவரை உங்களால் வெகுநாட்களுக்கு நினைவில் வைத்துக்கொள்ள முடிகிறது அழகான புன்னகையால் மற்றவரின் இதயங்களை நம்மால் வெல்ல முடியுமா அனேக நேரங்களில் புன்னகை அதன்மூலம் மற்றவர்களின் இதயங்களைக் கவர முடியும் புன்னகை மக்களிடையே நல்ல உறவை மேம்படுத்துகிறது அவர்களுக்கிடையே இணக்கத்தையும் பிணைப்பையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கிறது எனவே முதல் பாடத்தில் முதல் கருத்தாக நான் கூறியது நீங்கள் வாழும் வாழ்க்கையை எவ்வாறு மகிழ்ச்சிகரமாக மாற்றுவது மற்றும் அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியே ஒவ்வொரு முறையும் நீங்கள் கண்ணாடியைப் பார்க்கும் பொழுது நீங்கள் உங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நம் முகத்தில் புன்னகையைக் கண்டறிவது மகிழ்ச்சியாக இருப்பதற்காக மற்றும் புன்னகை அதற்காகவே சில தெரபி உள்ளன புன்னகை நம் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாற்ற நம் மனநிலையை அமைதி படுத்துவதற்காக சில யோகாவும் உள்ளது அதுமட்டுமின்றி எந்த ஒரு தீர்க்க முடியாத நோய்க்கும் புன்னகையே மிகச் சிறந்த மருந்து எனமருத்துவ வல்லுனர்களும் கூறுகின்றனர் அதைத்தவிர புன்னகை பொதுவாக உங்களுடைய ஆழ் மனதையும் உடலையும் இணைக்கிறது உங்களுடைய மூளை மகிழ்ச்சிகரமாகவும் புத்துணர்வுடன் இருந்தால் மட்டுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உண்மையில் லாஃப்டர் என்ற வார்த்தையை உற்று நோக்கும் பொழுது இவ்வார்த்தை எங்கிருந்து உருவானது என்று பார்த்தால் அது கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு வார்த்தையாகும் லாஃப்டர் என்றால் கிளோஸ் என்று பொருள்படுகிறது அதன் அர்த்தம் உளவியல் ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் பார்க்கும் பொழுது உடலையும் மனதையும் இணைக்கும் ஒருபாலமாக புன்னகை செயல்படுகிறது என்று அறிவியல் அறிஞர்களால் நிரூபணம் செய்யப்பட்டுள்ளது மற்றொரு பிரபல கவிஞரான மாயோ ஆஞ்சலோ கூறுகிறார் "முடிந்தவரை சிரியுங்கள் எப்பொழுதும்சிரித்துக் கொண்டே இருங்கள்" மனித வாழ்விற்கான மிக இனிமையான விஷயம் புன்னகை மட்டுமே அதுமட்டுமின்றி லாங்ஸ்டன் ஹியூஸ் கூறுகிறார் கோடை காலத்தில் மழை வந்து பூமியை குளிரச் செய்வது போல நகைச்சுவையும் தானாக பெருக்கெடுத்து இவ்வுலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் மகிழ்ச்சியில் திளைக்க வேண்டும் என்கிறார் காற்று கூட புக முடியாத இடத்தில் மக்கள் எதிர்மறை எண்ணத்தால் வாடிய நேரத்தில் திடீரென ஒரு நல்ல நகைச்சுவை அவர்களுக்கு பாஸிட்டிவ் எனர்ஜியை அழித்து அந்த முழு இடத்தில் உள்ள மக்களையும் தெளிவுபடுத்தி மனநிறைவை அளித்தது போல் நகைச்சுவை நம்பிக்கை அளிக்க வேண்டும் இப்பொழுது நான் உங்களிடம் ஒரு எளிமையான கேள்வியை கேட்கிறேன் நீங்கள் மகிழ்ச்சிகரமாக உங்களுடைய வாழ்க்கையை வாழ புன்னகையை பயிற்சி செய்ய வேண்டுமா இதற்கான பதிலை உங்களிடமிருந்து கேட்பதற்காக நான் ஆர்வமுடன் இருக்கிறேன் இதில் எத்தனை பேர் புன்னகையை தினமும் நீங்கள் புன்னகைக்கும் போது எண்ணுகிறீர்கள் எத்தனை முறை புன்னகைத்திருக்கின்றோம் இன்று என என்றாவது நீங்கள் இன்று எத்தனை முறை புன்னகைத்து இருக்கிறீர்கள் என்று எண்ணியதுண்டா ஒரு நான்கு வயது குழந்தை பொதுவாக எத்தனை முறை ஒரு நாளைக்கு புன்னகைக்கும் ஒரு இருபது தடவை மற்றும் நடுத்தர வயதினர் எத்தனை முறை புன்னகைத் இருப்பார்கள் 40 முறை பொதுவாக எத்தனை முறை மக்கள் ஒருநாளில் சிரிக்கின்றனர் அனைத்து வயதினரும் ஒரே மாதிரியாக புன்னகைக்கிறாரா இந்த வினாக்களுக்கு விடையை காண்பதற்காக இதை சார்ந்த ஒரு கட்டுரையை நான் படித்தேன் அதை உங்களிடம் விவாதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன் 4 வயது குழந்தை ஒரு நாளில் கிட்டத்தட்ட முன்னூறு முறை புன்னகைக்கிறது நடுத்தர வயதினர் பொதுவாக 15 லிருந்து 20 முறையும் தோராயமாக 17 5 உரையும் சிரிக்கிறார்கள் மற்றும் 40 வயதை தாண்டிய பெரியவர்கள் ஒரு நாளில் வெறும் நான்கு தடவை மட்டுமே சிரிக்கிறார் இப்பொழுது இந்த எண்ணிக்கையில் வித்தியாசத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஒரு குழந்தை ஒரு நாளில் 300 தடவை சிரிக்கிறது இளம் வயதினர் தோராயமாக 200 லிருந்து 100 முறை சிரிக்கின்றனர் அது வெகுவாக குறைந்து நடுத்தர வயதினர் மற்றும் பெரியவர்களை பார்க்கும் பொழுது மிகக் குறைந்த எண்ணிக்கையிலேயே அவர்கள் சிரிக்கின்றனர் 20 லிருந்து 10 முறை உளவியல் ரீதியாக இக்கருத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வயது அதிகரிக்க அதிகரிக்க நாம் ஒரு நாளில் சிரிக்கக்கூடிய எண்ணிக்கை குறைந்து கொண்டேவருகிறது ஏனெனில் பமீலா கெர்லாஃப் கூற்றுப்படி புன்னகை அதன் அழகான வழியில் மாறிக்கொண்டே இருக்கிறது நாம் எப்போதெல்லாம் மகிழ்ச்சிகரமாக மற்றும் நேர்மறையாக உணர்கிறோமோ அப்பொழுது உங்களால்திருப்தியாகவும் புத்துணர்வு உடனும் உணரமுடியும் உங்களால் நம்பிக்கையுடனும் ஈடுபாட்டுடனும்இருப்பதினால் உங்களால் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்களாகவும் கவர்ச்சிகரமாவர்களாகும் நீங்கள் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கும் பொழுது உணர முடியும் எனவே புன்னகை உங்களுக்கு உற்சாகத்தை அளிப்பது உண்டு உயிரோட்டமான வாழ்க்கையையும் கொடுக்கிறது ஆரோக்கியமான வாழ்விற்கு புன்னகையை அறிஞர்கள் பரிந்துரைக்கின்றனர் அதுமட்டுமின்றி ஒரு நாளில் 100 முறையாவது சிரிக்க வேண்டும் என்கிறார் நூறு முறை சிரிப்பது பத்து நல்ல நகைச்சுவையை கேட்பதற்கு சமம் என்றும் கூறுகின்றனர் இவ்வாறு செய்வதினால் மக்கள் மன அழுத்தம் மற்றும் மாரடைப்பு போன்ற நோயிலிருந்து தம்மை காத்துக்கொள்ள சிரிப்பு உதவுகிறது என்கின்றனர் ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வதற்கு மற்றும் நம் உடலில் உள்ள ரத்த நாளங்கள் ரத்தம் சீராக பாய்வதற்கு உடலில் உள்ள கலோரியை சீரான நிலையில் வைத்துக் கொள்வதற்கு ஒரு நாளில் குறைந்தது 100 முறையாவது புன்னகைப்பது இன்றியமையாததாகும் இப்பொழுது பணியிடத்தில் உங்களுடைய பணி பளுவை எவ்வாறு குறைத்துக்கொள்வது மற்றும் பணி பளுவால் வரும் மன அழுத்தத்தை குறைப்பது பற்றி பார்ப்போம் இங்கே தொழில்ரீதியான பணி பலுவை குறைப்பது பற்றி நாம் கூறவில்லை பணியிடத்தில் எவ்வாறு பணியின் பளுவை குறைப்பது என்பது குறித்து காணப்போகிறோம் நாம் எங்கு பணி புரிகிறோம் நாம் பணிபுரியும் இடத்தில் எவ்வாறான பணி பளு உள்ளது பொதுவாக மக்கள் பணியிடத்தில் நகைச்சுவை செய்வதை பெரிதும் விரும்புவதில்லை நகைச்சுவை அவ்வாறான இடங்களில் தடை செய்யப்பட்டுள்ளது என்று எண்ணுகின்றனர் இப்பொழுது உலக மயமாக்கலின் காரணமாக வேலை பளு அதிகரித்துக்கொண்டே வருகிறது அதனால் மக்கள் மன அழுத்தத்தினால் மிகவும் சிரமப்படுகின்றனர் எனவே ஒரு நாளில் அவர்கள் சிரிக்கும் எண்ணிக்கை 300 லிருந்து நான்கு முறையாக வெகுவாக குறைந்து கொண்டே வருகிறது பணியிடத்தை தங்கள் ஒருவகையான சித்திரவதை போல் உணரும் சூழலும் நிலவுகிறது மக்கள் வேலைக்கு செல்வதற்கு அஞ்சுகின்றனர் ஏனெனில் திங்கள்கிழமை ஆரம்பித்தது முதல் அனைத்து வகையான தலைவலிகளும் டென்ஷனும் அதிகரித்துக்கொண்டே வருகிறது இதனால் மக்கள் பணிபுரியும் பணியிடங்களை எதிர்மறை கண்ணோட்டத்தில் பார்க்க முயலுகிறார்கள் எனவே இவ்வகையான சூழலை அங்கு மாற்ற வேண்டுமெனில் நகைச்சுவையை அவ்வப்போது பணியிடத்தில் உபயோகிப்பதன் மூலம் அங்கு எனர்ஜியை உருவாக்க முடியும் பணியிடத்தில் நகைச்சுவையை அவ்வப்போது நினைத்துக் கொள்வதன் மூலமாக உங்களுடைய பணி பளு மன அழுத்தத்தை உங்களால் குறைத்துக்கொள்ள முடியும் அது மட்டுமின்றி பணியிடத்தில் பணிபுரியும் உங்கள் சக பணியாளர்களுடன் நல்ல உறவை உங்களால் மேம்படுத்திக் கொள்ள முடியும் அதற்காக சிறப்பு பயிற்சிகள் ஒன்றும் உங்களுக்கு தேவைப்படாது இணையதளத்தின் வாயிலாக சில நகைச்சுவை காட்சிகளை காண்பதன் மூலம் உங்களுடைய மன அழுத்தத்தை அவ்வப்போது குறைத்துக் கொள்ளலாம் பணியிடத்தில் நல்ல நகைச்சுவை உபயோகிப்பதன் மூலம் சக பணியாளர்களுடன் நல்ல உறவை மேம்படுத்தி அங்குள்ள எதிர்மறை போக்கை மாற்றி நேர்மறை எண்ணங்களே உருவாக்கலாம் மேலும் பணியிடத்தில் நகைச்சுவையை உபயோகிப்பதை பலரும் பெரும்பாலும் விரும்புவதில்லை ஏனெனில் நகைச்சுவையை உபயோகிப்பதன் மூலம் பணியிடத்தில் தம்முடைய மேலாளர் தம்மை பணியை முழு ஈடுபாட்டுடன் செய்ய இயலாதவர் என்ற எண்ணம் தன்மேல் உருவாகிவிடும் என்ற சிந்தனையினால் பெரும்பாலானோர் பணியிடத்தில் நகைச்சுவையை உபயோகிப்பதை குறைத்துக் கொள்கிறார்கள் இந்த நபர் எப்பொழுதுமே நகைச்சுவையாக பேசிக்கொண்டு இருப்பதினால் சக பணியாளர்களின் வேலையையும் இடையூறு செய்து தம்முடைய வேலையையும் சரிவர செய்வதில்லை என்ற எண்ணம்உருவாகிவிடுமா இது போன்ற எண்ணம் மேலாளர் கொண்டிருந்தால் நிச்சயமாக அது ஒரு கட்டுக்கதை யார் தான் இருக்க முடியும் ஏனெனில் மிகவும் புத்திசாலிகள் மற்றும் சாதனையாளர்கள் தம்முடைய பணி நேரத்திலும் சிறிது நகைச்சுவையை விரும்புகின்றனர் அதன் மூலமாக தம்மை ஊக்கப்படுத்திக் கொள்ளவும் ஊக்கம் அடையவும் இது உதவுகிறது என்கின்றனர் அதனால் மிகச்சிறந்த சாதனையாளர்கள் நகைச்சுவையின் மீது நம்பிக்கை வைத்து தம்முடைய வேலைப்பளுவின் சிறிது நேரத்தை புன்னகை பதற்கும் நகைச்சுவைக்காக செலவிடுகிறார்கள் எனில் சாதாரண மக்கள் ஏன் அதை தம்முடைய வாழ்வில் செய்யக்கூடாது மக்கள் இப்பொழுது இந்த நபர் தம்முடைய பணியில் சீரியஸாக இல்லை என்றால் அதை நீங்கள் பெரிதும் பொருட்படுத்த தேவையில்லை கலாச்சார ரீதியாகவும் மனிதர்கள் மகிழ்ச்சியான சூழலை தானாகவே முன்வந்து ஏற்படுத்திக் கொள்கின்றனர் ஏனெனில் இதுதாம் பணிபுரியும் பணியிடத்தில் உள்ள குழுக்களுக்குள் பிணைப்பை வளர்க்கிறது அதனால் மக்கள் சில சந்தர்ப்பங்களை உதாரணமாக பிறந்தநாள் விழா போன்ற சிறிய அளவிலான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படுத்தி தானும் தன்னைச் சுற்றி உள்ளவர்களையும் மகிழ்விக்கின்றனர் ஆனால் நம்முடன் பணிபுரியும் சக பணியாளர்கள் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் என்றால் அவர்களை நம்மால் புறக்கணிக்க முடியாது ஏனெனில் அவர் இயல்பாகவே புன்னகைப்பதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் பெரிய அளவில் ஆர்வம் இல்லாதவராக கூட காணப்படலாம் இதுபோன்ற இயல்பை உடையவர் பொதுவாக எந்த ஒரு பொது விழாக்களிலும் சமூகத்துடன் ஒன்றி செயல்பட மாட்டார் அவரால் எந்த ஒரு பிரச்சனையையும் எளிதாக அதற்கான தீர்வை எட்ட முடியாது அவ்வகையான பிரச்சினைகளை மேலும் தீவிரமடையும் வகையில் கையாள்வார் இது போன்ற தருணங்களில் பிரச்சினையை எளிதாக கையாள அறிந்திருக்க வேண்டும் இன்று அனைத்து பணியிடங்களும் பெரிய பண்பாட்டு நிறுவனங்களாக மல்டி நேஷனல் கார்பரேஷன் நகைச்சுவை ஒரு பிராப்ளம் சால்விங் உத்தியாக பரிந்துரைக்கிறது புதிய யோசனை உருவாக்குவதற்கும் தீர்க்கமுடியாத பிரச்சினைக்கு தீர்வை எட்டுவதற்கான புதிய யோசனைகளை வழங்குவதற்கும் பிரைன்ஸ்டாமிங் என்று அழைக்க கூடிய யுத்தி பயன்படுத்தப்படுகிறது மனிதர்கள் குழுவாக இணைந்து இவ்வாறான பிரச்சினைக்கு தீர்வு காண முன்வரும் பொழுது பொதுவாக அரை மணியிலிருந்து ஒரு மணி வரை அதற்கான விவாதத்தில் ஈடுபட்டு அதற்கான தீர்வை எட்டுகின்றன அப்பொழுது இதுபோன்ற பிரைன்ஸ்டாமிங் பயன்படுத்தினால் அவர்களுடைய தீர்வை எளிதாக எட்ட உதவுகிறது என்கின்றனர் பிரச்சினைக்கான தீர்வை எட்டுவதற்கு நகைச்சுவை சிறந்த வலியாக இருக்கிறது என்கின்றனர் க்ரியேட்டிவ் ஐடியாஸ் மற்றும் problem solving என்ற யுத்திகளினால் எளிதில் பிரச்சினைக்கான தீர்வை கண்டறிய முடியும் அத்தகைய ஒரு ஆராய்ச்சியில் கூறப்பட்டுள்ள விஷயத்தை இங்கே உங்களுக்காக நான் மேற்கோள் காட்டியுள்ளேன் மனிதர்களில் யார் நகைச்சுவையைப் பெரிதும் விரும்புகிறார்களோ அவர்கள் திகில் படங்களை விரும்பியவரை விட மேலாக தம்முடைய வேலையை திறம்பட செய்கிறார்கள் என்கிறார் இந்த ஆய்வறிக்கையில் மனிதர்களில் சிலர் நகைச்சுவையான திரைப்படங்களை விரும்புகின்றனர் சிலர் திகிலூட்டும்திரைப்படங்களை விரும்புகின்றனர் இவ்வாறான வெவ்வேறு கருத்துக்களை கொண்டவர்கள் அவர்களின் விருப்பங்களுக்கு ஏற்றார்போல் நம்முடைய தேவைக்கு ஏற்ப திரைப்படங்களை தேர்வு செய்து காண்கின்றனர் அப்பொழுது அவர் காணும் திரைப்படங்களில் வாயிலாக சில விஷயங்களை தம்முடைய நினைவில் வைத்துக் கொள்கின்றனர் அதன் வாயிலாக அவர்களுடைய மனது முழுவதும் தன் கண்ட காட்சி நிரப்பப்படுகிறது அதனால் அவர் உண்மையில் நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளில் திரைப்படத்தில் அந்த காட்சியை பிரதிபலிக்க நேரிடுகிறது இதன் காரணமாக அவர்களின் உண்மையான முகம் வெளிவருகிறது அடுத்ததாக அதே ஆய்வறிக்கையில் குவாண்டம் எலக்ட்ரானிக்ஸ் பற்றிக் கூறுகிறது குவாண்டம் எலக்ட்ரானிக்ஸ் பற்றிய ஒரு சொற்பொழிவு ஒரு திகில் திரைப்படத்தைப் போலவே ஆர்வமாக இருக்கும் இனேவேஷன்மேனேஜர் பிரைன்ஸ்ட்ராமிங் என்றால் என்ன இவை ஒருவரின் மனநிலையை மிகவும் லேசானதாக்கி மற்றும் மன விசால தன்மையை அடைய உதவுகிறது அதுமட்டுமின்றி அவரால் எந்த ஒரு சிக்கலுக்கும்எளிதாக தீர்வை எட்டவும் உதவுகிறது இப்பொழுது நான் உங்களை சில விஷயங்களை நம்ப வைக்க முயற்சிக்க போகிறேன் பணியிடத்தில் எவ்வாறு நகைச்சுவையை அறிமுகப்படுத்துவது அதன் முக்கியத்துவம் மற்றும் பிரைன்ஸ்டர்மிங் ஆகியவற்றைப் பற்றி எனது எண்ணத்தை உங்களுக்கு விலக்கினேன் இது தொடர்பான ஆய்வுகளையும் உங்களுக்கு கூறினேன் எனவே இந்த விரிவுரையின் இறுதி கட்டத்திற்கு வந்து விட்டோம் அதில் ஒரு சிறிய கவிதை வீலர் வில்காக்ஸ் என்பவருடைய கவிதை டு கைன்ஸ் ஆப் பீப்பிள் என்ற கவிதையை விவரித்து இந்த விரிவுரையை முடிக்கப் போகிறேன் நீங்கள் எந்த வகை நபர்களாக இருக்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் அதற்குமுன் அந்த இரண்டு வகைகள் என்ன இந்த பூமியில் மனிதர்களில் இரண்டே வகைகள் தான் உள்ளன அது நிச்சயமாக பணக்காரர் ஏழை என்ற பிரிவு இல்லை ஏனெனில் இவ்வுலகில் பிறந்த எவரும் பணக்காரரும் இல்லை ஏழையும் இல்லை இந்த கவிதையில் ஆசிரியர் இரண்டு வகையான மனிதர்களை பற்றி விவரிக்கிறார் அதில் முதல் வகை எவரொருவர் தம்முடைய ஆரோக்கியத்தைப் பற்றி பெரிதும் சிந்திக்கின்றாரோ நிச்சயமாக அவரால் தம்முடைய வாழ்க்கையை சந்தோசமாக அல்லது சோகமாக வாக்களிக்க முடியாது ஒவ்வொருவருக்கும் தம்முடைய வாழ்க்கையில் சுக துக்கங்கள் இருக்கலாம் இதை இரண்டு வகையான மனநிலையை குறிக்கிறது ஒருவரின் வாழ்வில் சுக துக்கங்கள் சமமாக காணப்படுகிறது ஒரு சில நேரங்களில் மகிழ்ச்சியாகவும் ஒரு சில நேரங்களில் துக்கமாகவும் இருப்பது இப்பூமியில் பிறந்த அனைத்து மனிதர்கள் இயல்பாகவே இருக்கிறது நீங்கள் மற்றவரின் சுமையை தன்மேல் தூக்கி வைக்கக்கூடிய இயல்புடையவரா அல்லது தம்முடைய சுமையை மற்றவருக்கு கொடுக்க தயாராக உள்ளவரா இங்கே இரண்டு வெவ்வேறு வகையான மனிதர்கள் உள்ளனர் ஒருவர் மற்றவரின் பளுவை சுமக்க தயாராக உள்ளவர் மற்றொருவர் தம்முடைய சுமையை மற்றவருக்கு அளித்து தம்முடைய சுமையைக் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் சரி இப்பொழுது நீங்கள் இதில் எந்த வகையை சார்ந்தவர் என்று சிறிது சிந்தியுங்கள் நீங்கள் மற்றவரின் சுமையை சுமக்க தயாராக உள்ளவர் என்றால் அதில் சில நகைச்சுவையான தருணங்களை இணைத்து உங்களுடைய பளுவை எளிதாகக் கையாளத் தெரிந்தவர் என்று பொருள்படும் நீங்கள் எவ்வகையை சார்ந்தவர் என்றால் கண்டிப்பாக உங்களால் உங்களை சுற்றியுள்ள மனிதர்களின் பிரச்சனைகளை தீர்வு கண்டு அவர்களை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளக் கூடிய திறன் உங்களிடையே உள்ளது என்று அர்த்தம் மேலும் இறுதியாக மைக்கல் பிரிட்ஜெட் அவர்களின் மேற்கோள் நீங்கள் எவ்வளவு வளர்ந்தாலும் புன்னகைப்பதை நிறுத்த வேண்டாம் உங்கள் வயது முதிர்ச்சி அடையும் பொழுது நீங்கள் புன்னகைப்பது நிறுத்தினால் உங்களால் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக வாழ முடியாது எனவே உங்களுக்கு வயது முதிர்ச்சி அடையும் நிலையிலும் புன்னகையை நிறுத்தாமல் தொடர்ந்து புன்னகைப்பதன் மூலமாக உங்களால் இனிமையான வாழ்க்கையை வாழ முடியும் என்கிறார் இப்பொழுது உங்களுக்கு இரண்டு இணையதள லிங் கொடுக்க விரும்புகிறேன் "Managing Conflicts with Humor" helpguide org இந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி அடுத்த விரிவுரையில் நகைச்சுவையை எவ்வாறு வொர்க் என்விரான்மென்டில் பயன்படுத்துவது என்பது பற்றி பார்ப்போம்